அன்பார்ந்த மாணவர்களே நிர்வாக ரீதியான அன்றாட முடிவுகள் எடுப்பதற்கு தகவல் அவசியமானது இன்றைய வகுப்பில் நாம் மேலாண்மை கணக்கியல் கோட்பாடுகளைப் பயன்படுத்தி நல்ல முடிவை எடுப்பதற்காக தகவல்களை பெறவேண்டும் என்பதை காண்போம் உற்பத்திக்கான மொத்த செலவு எவ்வளவு என்பதை சரியாக கணக்கிடுவது எப்படி என்பதை கண்டறிந்து சரியானதுதானா என்பதையும் கண்டறிந்து பின்பு இந்த தகவல்களை எவ்வாறு நிர்வாக ரீதியான முடிவெடுப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை காண்போம் எனவே நான் உங்களுடைய மேலாண்மை கணக்கியல்முதல் வகுப்பில் விவாதித்தது அடக்க செலவுகள் பட்டியல் அல்லது செலவினங்களின் அறிக்கை பற்றி ஞாபகப்படுத்தி இந்த வகுப்பில் நுழைய விரும்புகிறேன் இந்த அடக்க விலை பட்டியலின் அடிப்படையில் நாம் எவ்வாறு உற்பத்தி செலவை கணக்கிட உதவும் என்று நினைவுகூர்வது அவசியம் மூன்று வகையான நேரிடையான செலவுகள் ஒன்று இடுபொருட்கள் இரண்டு ஆட்களோடு தொடர்புடையது மூன்றாவது ஓவர்ஹெட் என்று சொல்லக்கூடிய காப்பீடு விளம்பரம் செலவுகள் ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்ட பொது செலவுகள் விற்பனை விலையிலிருந்து இந்த உற்பத்தி செலவை கழித்து எடுக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை கணக்கிட இயலும் நிறுவனம் தயாரிக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காஸ்ட் ஷீட் தயாரிக்க வேண்டியிருக்கும் ஒரு நிறுவனம் பல்வேறு பொருள்களை செய்கின்ற போது நமக்கு அதிகமான அளவு பட்டியல்களை தயாரிக்க வேண்டிய சூழல் வரும் இரண்டுக்கும் மேற்பட்ட பொருள்களை ஒரு நிறுவனம் தயாரிக்கின்ற பொழுது எழுகின்ற ஒரு சிக்கலை இப்பொழுது நாம் புரிந்துகொள்வோம் இந்த வித்தியாசமான பொருள்களின் உற்பத்தி எண்ணிக்கை மாறுபடுகின்றபோது அதற்கான செலவுகள் பட்டியல் தயாரிப்பது சற்று கடினமானதாக இருக்கும் உதாரணமாக ஒரு பேனா தயாரிக்கின்ற நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் உருவாக்கக்கூடிய நீலவண்ண50000 எண்ணிக்கை கருப்பு வண்ண40000 எண்ணிக்கை சிவப்பு வண்ண20000 எண்ணிக்கை மற்றும் பல கலர்களில் தலா 5000 எண்ணிக்கை உள்ள பேனாக்களின் எண்ணிக்கைதள் மாறுபடும் இந்தச் சூழலில் அடக்க செலவுகள் பட்டியல் தயாரிப்பது என்பது கடினமான ஒரு காரியமாக இருக்கும் மேலே சொல்லப்பட்ட எண்ணிக்கையில் நிறுவனம் பேனாக்களை தயார் செய்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் ஊதா கருப்பு சிகப்புது மற்றும் மற்ற வண்ணங்களில் எழுதக்கூடிய பேனாக்களின்மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சம் எடுத்துக்கொள்வோம் இந்த நூறு ஆயிரம் பேனாக்களின் உற்பத்தி செலவை கணக்கிடுவதற்கு நாம் நம்முடைய செலவினங்களை இரண்டு வகைகளாக பிரித்து பார்க்க வேண்டும் நிலையான செலவுகள் மற்றும் மாறுகின்ற செலவுகள் இந்த இரண்டு முறையில் செலவுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு பேனாவிற்கும் ஆகக்கூடிய நிலையான செலவுகள் மற்றும் மாறுகின்ற செலவுகள் ஆகியவற்றை கணக்கிட்டு பார்க்க முடியும் 40000 கருப்பு பேனாக்கள் உற்பத்தி செய்வதற்கான கச்சாப் பொருட்களின் செலவு மற்றும் 50000 நீல நிற பேனா உற்பத்தி செய்வதற்கான பொருட்செலவு இவ்வாறாக நாம் ஒவ்வொரு வகைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை கணக்கிட முடியும் ஒவ்வொரு பேனாவையும் தயாரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மாறுகின்ற உற்பத்தி செலவுகளை கணக்கிலெடுத்துக்கொண்டாள் மொத்த உற்பத்தி கூடக்கூட இவ்வகைய செலவினங்களும் கூடுவதை நாம் பார்க்கமுடியும் உற்பத்தி கூறுகின்ற பொழுது பொருட் செலவு கூடும் ஆட்செலவு கூடும் ஓவர் ஹெட் செலவு கூடும் ஆகவே நேரடி செலவினங்கள் உற்பத்தி கூட கூட கூடுவதை நாம் உணர முடியும் மாறக்கூடிய செலவினங்களுக்கு மாறாக நிலையான செலவுகள் உற்பத்தியை பொருத்து மாறாமல் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போதே அதன் சாத்திய கூறுகளை நாம் ஆராய்வதற்காக ஆலையின் உற்பத்தி திறனை முடிவு செய்ய வேண்டும் இந்த ஆலையின் பிளான்ட் கெபாசிட்டி அந்த நிறுவனத்தின் நிலையான செலவுகளை கட்டாயம் ஏற்படுத்தும் இதனடிப்படையில் நமது லாபம் அமையும் சந்தையில் நிலவக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப இந்த நிலையான செலவுகளை விற்பனையின் மூலமாக ஈடு கட்ட முடியும் என்றால் தொழிலை செய்யலாம் இந்தப் பொருளுக்கு சந்தையில் எவ்வளவு நுகர்வு உள்ளது என்பதை முன்கணிப்பு மூலமாக நாம் தெரிந்து வைத்திருப்போம் உதாரணமாக 50000 பொருட்களை இந்த சந்தை ஏற்றுக்கொள்வது என்று எடுத்துக்கொண்டு நம் நிறுவனத்தின் சந்தை பகிர்வு ஒரு பத்து விழுக்காடு என்று எடுத்துக் கொண்டால் நம்மால் 5000 பொருட்களை விற்பனை செய்ய முடியும் இந்த அளவுக்கு ஆகக்கூடிய நேரடி செலவுகளை நாம் முன்கணிப்பு செய்துகொள்ளவேண்டும் நம் நிறுவனத்திற்கு இந்த 5000 பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தளவாடங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் இதற்க்கான நிலையான செலவுகளை நாம் ஈட்டி எடுத்தே தீர வேண்டும் உதாரணமாக பத்தாயிரம் எண்ணிக்கையிலான பேனாக்கள் செய்யக்கூடிய ஒரு பிளான்ட் நமக்கு கிடைக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் ஆனால் இப்பொழுது சந்தையில் உள்ள நெகிழ்வானது 5000 பேனாவுக்கு மட்டுமே உள்ளது என்று எடுத்துக் கொள்வோம் இப்போதைய சூழலில் மீதமுள்ள 5000 பேனாக்களை நாம் உற்பத்தி செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அங்காடியில் உள்ள வேறொரு நெகிழி மூலம் நமது அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் முடிந்த பத்தாயிரம் பேனாக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையை நடத்த முடியும் எனவே இந்த தொழில் கூடத்தை இப்பொழுது நடத்துவதற்கு 50000 ரூபாய் செலவாகிறது என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் தலா அது ஒரு பேனா விற்கும் 5 ரூபாய் என்ற கணக்கில் இந்த நிரந்தர செலவுகள் கணக்கிடப்படுகிறது ஆனால் நம்மிடமுள்ள சந்தையில் 5000 பேனாக்களை மட்டுமே விற்பனை செய்ய முடியும் என்ற சூழல் இருக்கின்றபோது இந்த நிரந்தர செலவுகள் தலா ஒவ்வொரு பேனாவிற்கும் 10 ரூபாயாக மாறுவதை நாம் புரிந்துகொள்ள முடிகிறது குறிப்பிட்ட காலத்திற்கான இந்த நிரந்தர செலவுகள் 50000 ரூபாயாக நாம் எடுத்துக் கொண்டுள்ள சூழலில் ஒவ்வொரு பொருளுக்கும் உண்டான இந்த நிரந்தர செலவுகள் உற்பத்தி குறைய குறைய கூடுவதை பார்க்க முடிகிறது உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணிக்கையும் நிரந்தர செலவுகளும் நேர்மறை விகிதத்தில் மாறக்கூடியவை நீங்கள் புரிந்துகொள்ளவேண்டும் அதாவது உற்பத்தி குறைந்தால் நிரந்தர செலவுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் கூடுகின்றது இதுபோன்ற ஒரு சூழலில் நமது தளவாடத்தின் உடைய மொத்த அளவும் நிறுவன ஈட்ட வேண்டிய லாபமும் எவ்வாறு எதிர்மறை உறவு முறையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்குமான நிலையான செலவுகள் உற்பத்தி கூடக்கூட குறைவதை பார்க்க முடிகிறது பொருளுக்கான சந்தையிடுகை அளவும் உற்பத்தி அளவும் எவ்வாறு ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும் உதாரணமாக நாம் நான்கு வகையான பொருட்களை 50000 40000 5000 5000 அளவுகளாக ஆக மொத்தம் ஒரு லட்சம் பொருட்கள் செய்வதாக எடுத்துக் கொள்வோம் நமது நிறுவனத்தின் நிலையான செலவுகள் 50000 ரூபாய் என எடுத்துக் கொள்வோம் எனவே நம் நிறுவனத்தின் நிலையான செலவுகள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஐம்பது Rs 50 பைசாவாக இருக்கும் இந்த நிலையான செலவுகளை எளிதாக அடக்கவிலை பட்டியல் மூலமாக கணக்கிட முடிகிறது என்று பார்த்தோம் மொத்த நிலையான செலவுகளை உற்பத்தி செய்யக்கூடிய எண்ணிக்கையில் வகுக்கின்ற பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய நிலையான செலவு எவ்வளவு என்பதை 50 பைசாவாக கண்டுள்ளோம் அடக்கச் செலவுப் பட்டியலை 4 பொருட்களுக்கும் தனித்தனியாக தயாரிப்பது ஒரு வழி அல்லது நான்கையும் சேர்த்து ஒன்றாக அடக்கசெலவுகள் பட்டியலைத் தயாரிப்பது இன்னொரு வழி உதாரணமாக 50000 பேனாக்ளுக்கான அடக்க செலவுகள் பட்டியலை தயாரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் இதற்காக நாம் 50 ஆயிரத்தை 50 பைசாவால் பெருக்கி மொத்த செலவை கணக்கிட்டு கொள்வோம் இதுவே 40000 பொருட்கள் என்றால் இதேபோன்று பெருக்கி கணக்கிட முடியும் இவ்வாறு செய்வது சாலச் சிறந்த வழி அல்ல இவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்நிறுவனத்தின் மொத்த உற்பத்தி ஒரு லட்சம் பேனாக்களை எடுத்துக்கொண்டு இதற்காக கூடிய பொருட்செலவு 50 ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் 50 பைசா ஆகின்றது என்ற கணக்கின் அடிப்படையில் செய்ய வேண்டும் நான்கு பொருட்களும் ஏ பி சி டி ABCD என்று எடுத்துக் கொண்டு ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஆகக்கூடிய செலவை அடக்கச் செலவுப் பட்டியல் மூலமாக தயாரிப்பது ஒரு சிறந்த வழியாகும் இவ்வாறு தயாரிக்கக்கூடிய பட்டியல் மூலமாக மொத்த செலவையும் கண்டுபிடிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் உங்களை உஷார் படுத்த விரும்புகிறேன் இது தவறான அணுகுமுறையாகும் ஏனென்றால் இந்த பிக்ஸட் காஸ்ட் ஆனது எதிர்மறை விகிதாச்சாரத்தில் உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட இருக்கும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எனவே உற்பத்தியை கூட்டுகின்ற போது இந்த மாறாக செலவினங்கள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் குறையுமே ஒழிய கூடாது ஏன் இந்த வித்தியாசத்தை உணர்வதற்காக நாம் பார்க்கவேண்டிய கண்ணோட்டத்தை விவரிக்கிறேன் உதாரணத்திற்காக நான்கு பொருட்களும் 50 விழுக்காடு 40 விழுக்காடு 5 விழுக்காடு மற்றும் 5 விழுக்காடு என்கின்ற அடிப்படையில் அமைந்துள்ளது மொத்த உற்பத்தி ஒரு லட்சம் என்கின்ற அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த உதாரணத்தில் எவ்வாறு இந்த நிலையான செலவுகள் மாறாமல் இருக்கும் என்று கூற இயலும் 50 பைசா என்கின்ற ஒரு கணக்கு 50 விழுக்காடு 40 விழுக்காடு மற்றும் 5 விழுக்காடு உற்பத்தி செய்கின்ற பொழுது பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபுறம் நான் உற்பத்தியை பாதி செய்கின்ற பொழுது நமக்கு ஐம்பதாயிரம் பேனாக்களை செய்து ஒவ்வொரு பேனா விற்கும் ஐம்பது பைசா என்ற அடிப்படையில் நிலையான செலவை நாம் 25 ஆயிரம் ரூபாய் என்று கணக்கிடுவது அபத்தமானது எனவே நமக்கு ஆகின்ற மொத்த நிலையான செலவுகளில் பெரும்பகுதியை உற்பத்தியைக் கூட்டகூட்ட குறைத்துக் கொள்ள முடியுமே தவிர மாற்று ஒன்றும் செய்ய முடியாது நம் உதாரணத்தில் 4 பேனாக்களை உருவாக்கக்கூடிய கருப்பு நீலம் சிகப்பு மற்றும் பழுப்பு வண்ணங்களில் எழுதக் கூடியது நம் உதாரணத்தில்கண்டுள்ள படி நாம் வெவ்வேறு வண்ணங்களில் மைகளை நிரப்பவேண்டும் என்றால் அதற்காக கூடிய நேர செலவையும் தயார்நிலை setup cost time மாற்றம் செய்வதற்கும் செலவு கட்டாயமாகும் முன்பு செய்துகொண்டு உள்ள நிலைமையை மாற்றி அடுத்த பொருளுக்கான தயார் நிலைப்படுத்துவதற்காக தேவைப்படக்கூடிய ஆரம்ப செலவுகளையும் நேரங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வருகிறது எனவே இந்த நிரந்தர செலவுகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யும்போது மட்டுமே முடியும் உற்பத்தி குறைகின்ற போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆகக்கூடிய இந்த நிரந்தர செலவினங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் இந்த அடக்கவிலைப்பட்டியலில் உள்ள மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் இது நிரந்தரச் செலவை உற்பத்தியின் உடைய அளவோடு எடுத்து சொல்லாத காரணத்தினால் மிகவும் பயனற்றதாக போய்விடுகிறது உற்பத்தி மாறுகின்றபோது மாறாத அடிப்படையில் இந்த அடக்க செலவுகள் பட்டியல் அமைந்துள்ள காரணத்தினால் நாம் மாற்று வழி முறையை ஆராய்வோம் நம் உதாரணத்தை சற்று உள்நோக்கி பார்ப்போம் நாம் 50000 நீலநிற பேனாக்களும் 40000 கருப்புநிற பேனாக்களும் மற்றும் தலா ஐந்தாயிரம் எண்ணிக்கை கொண்ட மற்ற இரண்டு நிறங்களிலும் பேனாவையும் தயாரிப்பதாக எடுத்துக்கொண்டோம் நமக்கு வரக்கூடிய நிலையான செலவு 50 ஆயிரம் ரூபாய் ஆகும் ஊதா மற்றும் கருப்பு வண்ணம் போக மற்ற ஏதாவது ஒரு பேனாவை மட்டும் நாம் தயாரிப்பதாக எடுத்துக் கொண்டால் நமக்கு ஆகக் கூடிய ஒரு பேனாவிற்கான இந்த நிலையான செலவு அதிகம் ஆவதை புரிந்துகொள்ள முடியும் எனவே நாம் இந்த வகையான நிலையான செலவுகளை உற்பத்தியின் எண்ணிக்கையில் வகுக்கின்றபோது நமது ஒரு பொருளுக்கான இந்த செலவினம் ஐம்பது பைசாவிலிருந்து ஐந்து ரூபாய் வரை மாறக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது சிவப்பு நிற பேனா தயாரிக்க ஆகக்கூடிய இவ்வகை செலவினம் ஊதா நிற பேனா தயாரிக்க ஆகக்கூடியதைக் காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் கருப்பு மற்றும் ஊதா நிற பேனா செய்வதாக எடுத்துக்கொண்டால் நாம் 90000 எண்ணிக்கை மொத்தமாக செய்வோம் மற்ற இரண்டு ரகங்களும்சேர்ந்து 10000 எண்ணிக்கையில் செய்வோம் ஆக நம்முடைய இந்த செலவின கணக்கியலில் உள்ள குளறுபடிகளை நாம் நிவர்த்திக்க வேண்டுமென்றால் அடக்க செலவுகள் பட்டியல் மட்டும் போடுவது இல்லாமல் செயல்பாடுகளின் அடிப்படையில் செய்யக்கூடிய செலவின ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் இந்த மாற்றுவழி செயல்சார் இடுசெலவு கணக்கியல் ஒரு சிறந்த செலவின ஆராய்ச்சிக்கு பொருந்தி வரக்கூடிய மேலாண்மை கணக்கியல் கோட்பாடு ஆகும் ஆக்டிவிட்டி பெஸ்ட் காஸ்டிங் பற்றிய விஷயங்களை இனி வரக்கூடிய வகுப்புகளில் நாம் காண்போம் நம்முடைய காஸ்ட் ஷீட் மூலமாக சரிவர செய்ய இயலவில்லை என்பது மேலே குறிப்பிட்டுள்ள உதாரணங்கள் மூலமாக நமக்கு புலப்படுகிறது ஒரே பொருளை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு செலவுத்தாள் பட்டியல் போதுமானதாக இருக்கும் ஆனால் புரோடக்ட் வெரியன்ஸ் இருக்கின்ற பொழுது நாம் செயல்சார் இடுசெலவு கணக்கியல் மூலமாக செய்துகொள்வது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யும் போது இந்த வகை கணக்கியல் கோட்பாடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மாற்று உருவம் கொண்ட பொருட்களை ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற பொழுது நாம் செலவு தாள்பட்டியல் மூலமாக பார்த்தோமென்றால் ஒன்று நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ மதிப்பீடு செய்து இருப்பது புலப்படுகிறது நமது ஒரு பொருளுக்கான இந்த செலவினம் ஐம்பது பைசாவிலிருந்து ஐந்து ரூபாய் வரை மாறக்கூடியதை நாம் பார்க்கிறோம் இது தவறான அணுகுமுறையாகும் நம் நிறுவனம் தயாரிக்க கூடிய ஊதா மற்றும் நீல நிற பேனாக்களுக்கான ஒரு யூனிட்டுக்கான செலவுகள் மிகவும் வேறுபட்டு ஒருகாணப்படும் எனவே நான் துல்லியமான ஒரு செலவின பட்டியலை தயாரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் இதன் மூலமாக மாற்று உருவம் கொண்ட பொருட்களுக்கான விலை மாற்றம் சரியானதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே நாம் செலவுத்தாள்பட்டியலின்படி கணக்கிட்டு மாற்று உருவம் கொண்ட பொருட்களுக்கான விலைகளை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வைத்து நமது லாபத்தை கூட்டவோ குறைக்கவோ கூடாது பொருளுக்கான சரியான விலையை நிர்ணயம் செய்வதற்காக நாம் செயல்சார்செலவு கணக்கியல் மூலமாக ஒவ்வொரு பொருளுக்கான விலையை மற்றும் செலவை நிர்ணயம் செய்வதற்கான முயற்சியில் இறங்குவோம் இதன் மூலம் பொருளுக்கான சரியான விலையை நிர்ணயம் செய்ய முடியும் ஒரு யூனிட்டுக்கு உண்டான அடக்க விலையை எண்ணிக்கையில் பெருகி ஆகக்கூடிய செலவை கண்டுபிடித்து தேவையான லாபத்தை கூட்டி விற்கின்ற பொழுது நான் மிகப் பெரிய தவறுகளை செய்ய நேரிடும் இவ்வாறு செய்கின்றபோது ஒரு பேனாவின் உடைய விலை பத்து ரூபாய் என்று கணக்கிடப்பட்டு இரண்டு ரூபாய் லாபமாகக்கூட்டி 12 ரூபாய்க்கு சந்தை இடுகையில் நம்மால் விற்பனையை செய்ய இயலாமல் போகும் ஏனென்றால் அந்த பேனாவின் அடக்கவிலை ஒன்பது ரூபாய் இருக்குமேயானால் நம்மால் அதை 11 ரூபாய் விலைக்கு விற்கலாம் போட்டி மிகுந்த சந்தையிடுகை சூழலில் நாம் இவ்வாறான விலை நிர்ணயத்தில் தவறு செய்கின்ற பொழுது பொருளுக்கான சந்தையை அந்த நிறுவனம் இழக்க வேண்டி வந்துவிடும் இவ்வாறு நாம் செய்யலாமா செயல்சார் இடுசெலவு கணக்கியல் மூலமாக நாம் இரண்டு விதமான நன்மைகளைப் பெறலாம் ஒன்று நமது விலையை கொடுப்பதன் மூலமாக அதிகமான சந்தைப் பங்கை பெற முடியும் இதன் மூலம் நமது நிறுவனத்தின் லாபஆதாயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் பெற முடியும் செயல்சார் இடுசெலவு கணக்கியல் மூலமாக இரண்டாவதாக குறைந்த விலைக்கு விற்கவேண்டிய நிர்பந்தம் தவிர்க்க முடியும் நாம் எடுத்துக்கொண்ட உதாரணத்தில் உள்ள சிவப்பு பேனாவிற்கான விலை 4 ரூபாய் என்று எடுத்துக்கொண்டால் அதன் விற்பனை விலை 12 ரூபாயாக அதாவது 8 ரூபாய் 4 ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் செலவினங்களை கூட்டியோ அல்லது குறைத்தோ மதிப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இவ்விரண்டு சூழலும் தவறுதான் பனிரெண்டு ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை நாம் 16 ரூபாய்க்கு மதிப்பிட்டாலோ அல்லது ஒன்பது ரூபாய் மதிப்புள்ள பேனாவை 10 ரூபாய்க்கு மதிப்பீடு செய்தாலோ இவ்விரண்டும் தவறுதான் நம்முடைய செலவின கணக்கீடு முறையில் ஒரு குறைபாடு இருக்குமேயானால் அது நம்முடைய நிறுவனத்தின் லாபத்தை வெகுவாக பாதிக்கக்கூடியது நிறுவனம் தயாரிக்க கூடிய பொருட்களின் விற்பனை விலையானது அதற்காககூடிய அடக்க விலையை பொறுத்து அமையும் எனவே நாம் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் மூலம் செயல் சார்புடைய செலவு கணக்கிட வேண்டி அவசியம் உருவாகிறது இந்த செயல் சார்புடைய செலவு கணக்கியியலில் என்ன நடக்கிறது அந்த நிறுவனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கண்டுபிடித்து பின் அந்த அடிப்படையில் நிலையான செலவுகள் எவ்வாறு அமைகிறது என்று கணக்கிடப்படுகிறது இந்த செயல்சார் கணக்கிடல் ஆனது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தனித்தனியாக கணக்கிடப்படுகிறது ஒரு பொருளை உருவாக்க 50 செயல்பாடுகள் இருக்கிறது என்றால் 1 முதல் 50 வரையிலான ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஆககூடிய செலவுகள் தனித்தனியாக கணக்கிடப்பட்டு அதனுடைய அடிப்படையில் இது அமைந்துள்ளது ஒரு பொருள் வாங்கப்பட்டு நிறுவன சரக்கு இருப்பு அறைக்கு கொண்டு வரப்பட்டு முதலாவது செயல்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டு அங்கிருந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது செயல்பாடுகள் செய்யப்பட்டு பின்பு அந்த முடிவுற்ற பொருள்கள் சரக்கு அறைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து மீண்டும் விற்பனைக்காக சந்தைக்கு அனுப்பப்பட்டு என பல்வேறு செயல்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த ஒவ்வொரு செயல்பாட்டு நிலையிலும் ஆகக்கூடிய செலவுகள் கணக்கிடப்படுகிறது நிலையான செலவுகள் உதாரணமாக மின்சாரச் செலவு விளம்பரச் செலவு வாடகைச் செலவு போன்ற பல செலவுகளை ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் தனித்தனியாக கணக்கிடப்படுகிறது மாற்றுஉருவம் கொண்ட பல பொருள்களை ஒரு நிறுவனம் தயாரிக்கின்றபோது இந்த செலவினங்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது உதாரணமாக நம்முடைய பண்டகசாலைக்கு 50 ஆயிரம் ரூபாய் செலவு செய்யப்படுகிறது இந்த பண்டககாப்கத்தில் ஐந்தாயிரம் பொருட்களை வைத்துக் கொள்வதாக எடுத்துக் கொண்டால் இந்த செலவினம் ஒவ்வொரு பொருளுக்கும் பத்து ரூபாயாக அமையும் 50000 பொருட்களை வைத்துக் கொள்வதாக எடுத்துக்கொண்டால் இந்த செலவினம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரூபாயாக அமையும் எனவே இந்த நிலையான செலவை பொருள் வாரியாக யுனிட் வாரியாக பிரிப்பது என்பது ஒருபோதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இந்த செலவினம் மொத்த உற்பத்தி எண்ணிக்கைக்கு சமசீர் விகிதாச்சாரத்தில் எதிர் மறை திசையில் மாறிக்கொண்டிருக்கும் நம்முடைய போலிருக்கு ஒன்று முதல் 50 வரையிலான செயல்பாடுகள் செய்ய வேண்டி இருக்கும் என்கின்ற அனுமானத்தில் இந்த சிவப்பு பேனா செய்வதற்கான செலவுகளோடு உள்நோக்குவோம் நாம் தயாரிக்கின்ற ஊதா நிற பேனாவிற்கு ஐம்பது செயல்பாடுகள் வேண்டுமென்றும் நீல நிற பேனாவிற்கு 30 செயல்பாடுகள் எனவும் கருப்பு நிற பேனாவிற்கு 35 செயல்பாடுகள் எனவும் எடுத்துக்கொள்வோம் நீல நிற பேனாவுக்கு 20 செயல்பாடுகள் செய்யாமல் கருப்புநிற பேனாவுக்கு 20 செயல்பாடுகள் செய்யாமல் இவ்வழியாக நாம் செயல்பாட்டின் அடிப்படையில் கணக்கிட விழைகிறோம் செயல் சார்புடைய செலவு கணக்கியியலில் இவ்வகையான செயல்பாட்டு துள்ளியங்கள் அவசியம் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் சிறப்பு வகை பேனாக்களுக்கு இந்த அதிகமான செயல்பாடுகள் விலை ஏற்றத்தை கொடுப்பதென்பது எதார்த்தமான விஷயம் எனவே இவ்வாறான செயல் சார்புடைய செலவு கணக்கின் கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் செலவுகளை கணக்கிட வேண்டியுள்ளது முன்பு சொல்லப்பட்டிருந்த அடக்க செலவுகள் பட்டியலின் அடிப்படையில் செலவினங்கள் கணக்கெடுக்கப்படும்போது இத்துல்லியங்கள் விடுபட்டுப் போகின்றன யுனிட் ஒவ்வொன்றிற்கும் ஆகக்கூடிய செலவுகளை கணக்கிட நம்முடைய நான்கு பொருட்களுக்கும் தேவைப்படக்கூடிய செயல்கள் எவ்வளவு என்பதை அறிந்துகொண்டு அதனுடைய அடிப்படையில் ஆகக்கூடிய நிரந்தர செலவுகளை நாம் அந்த பொருட்களுக்கு பரப்ப வேண்டியது அவசியமாகிறது மாற்று உருவம் கொண்ட ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் அந்தந்த செயல்பாடுகளுக்கான செலவுகளை பங்கி ஒப்படைக்க வேண்டியுள்ளது செலவுகள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு யுனிட் செலவுகள் கணக்கிடப்படும் நன்றி இந்த ஒட்டுமொத்த செயல்முறையில் நமக்கு இரண்டு விதமான செலவுகள் உள்ளன ஒன்று வெரியபல் காஸ்ட் மற்றொன்று பிக்ஸட் காஸ்ட் மாறாத செலவுகள் என்பது நம்முடைய உற்பத்தியை பொருத்து மாறாமல் இருப்பதாகும் மாறுஞ் செலவுகள் என்பது உற்பத்தியை பொருத்து மாறக்கூடியது உற்பத்தி செய்கின்ற எண்ணிக்கை கூடினால் இந்தசெலவு கூடச்செய்யும் அடக்க செலவுகளை பட்டியலிடுகின்றனபொழுது நாம் இந்த செலவுகளை சரியாக பங்கிட்டால் அல்லது பிரித்து கூறிட்டாள் நம்முடைய மொத்த விலை கணிப்பானது சரியாக அமையும் இவ்வாறு துல்லியமான செலவுகள் கணக்கிடப்படுகின்றது மேலும் நம்மால் சரியான முடிவு எடுப்பதற்கான தகவல்களை கொடுக்க முடியும் ஆனால் நிலையான அடக்கவிலை கணக்கிடுவதில் நம்முடைய இடுசெலவு கணக்கியல் மற்றும் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் கணக்கியல் ஆகிய இரண்டு முறைகளிலும் தவறு வருவதற்கான வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விலை நிர்ணயம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஆகிவிடாமல் செய்வதற்கு நாம் நம்முடைய இடுசெலவு கணக்கிலன் கோட்பாடுகளை சரியாக பயன்படுத்த வேண்டிய சூழலை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் ஆக நம்முடைய செயல்சார் இடுசெலவு கணக்கியல் கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இரண்டு முன்னேற்பாடுகள் அல்லது முன் தேவைகள் உள்ளன எனவே எல்லா நேரங்களிலும் இந்த கணக்கியல் கோட்பாடுகளை எல்லா நிறுவனங்களும் இந்த நடைமுறைப் படுத்த முடியுமா என்ற வினா எழுகின்றது நாம் இந்த இரண்டு முன்தேவைகளை பூர்த்தி செய்கின்ற நிறுவனங்களுக்கு மட்டுமே இதைஅமுலாக்க முடியும் முதலாவது நிபந்தனை என்னவென்றால் அந்த உற்பத்தி ஸ்தாபனம் ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்றுருவ பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு பொருளில் வெவ்வேறு மாறுபட்ட வடிவங்களோ நிறங்களளோ கொண்டவைகளாக இருக்கலாம் இரண்டாவது நிபந்தனையை இப்பொழுது புரிந்து கொள்வோம் நிறுவனத்தினுடைய நிலையான அல்லது மாறாச் செலவுகள் அதிகமாக இருக்க வேண்டும் மாறாச்செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த நிறுவனம் மாறுபட்ட பல பொருட்களை தயாரிக்கலாம் எந்தெந்த நிறுவனங்களில் மாறாச்செலவுகள் அதிகமாக இல்லையோ அங்கே இந்த செயல்சார் இடுசெலவு கணக்குகளை அறிமுகபடுத்துகின்றதென்பது தேவையற்ற பல சிக்கல்களை உருவாக்கும் இவைகள் தவிர்க்க படக்கூடியவை ஒரு நிறுவனத்திற்கு செயல்சார் இடுசெலவு கணக்குகளை அறிமுகபடுத்துகின்றதென்பது அதிக செலவை கொடுக்கும் ஏனென்றால் அதற்கு தேவைப்படக்கூடிய ஆட்கள் கண்டுபிடிப்பதற்காக கூடிய செலவுகள் நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய சன்மானங்கள் என பல செலவீனங்கள் நிறுவனத்தின் உடைய செலவைக் கூட்டும் ஒரு நிறுவனம் செயல்சார் இடுசெலவு கணக்குகளை அறிமுகம் செய்கின்றபோது அதோடு சம்பந்தப்பட்ட நபர் வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டார் அல்லது நிறுவனத்திலிருந்து வெளியேறினார் என்றால் மற்றொருவரால் புரிந்துகொண்டு செயல்படுத்துவது என்பது கடினமாக இருக்கும் உற்பத்தியின்அளவு அதிகமாக இருந்து மாற்றுருவப் பொருட்களின் எண்ணிக்கையும் இரண்டுக்கும் மேற்பட்டதாக இருக்கக் கூடிய சூழலில் இம்முறையை செயல்படுத்துவது லாபகரமாக இருக்கும் ஆகவே இம்முறையை செயல்சார் இடுசெலவு கணக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு இந்த இரண்டு முன் நிபந்தனைகளும் முழுமையாக இருக்கின்றன என சோதித்து செயலில் இறங்க வேண்டும் எல்லா நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்கின்ற அடிப்படையில் செயல்பட ஆரம்பிக்கக்கூடாது எனவே செயல்சார் இடுசெலவு கணக்கு முறை என்றால் என்ன எவ்வாறு இதை செயல்படுத்துவது நிறுவனங்கள் தயாரான முன் நிபந்தனைகளை கொண்டவைகளாக இருக்கின்றனவா என்ற கேள்விகளுக்கான விடைகளை நாம் கண்டோம் இந்த முறையை நாம் நிறுவனத்தில் அமல் செய்கின்ற போது பல்வேறு படிநிலைகளில் இதை நிலைநாட்டுவோம் துல்லியமான இலக்கு என்பது புல்ஸ் ஐ bull's eye போன்றது அதைச் சுற்றியும் பல வட்டங்கள் இருப்பதுபோல் செயல்சார் இடுசெலவு கணக்குகளை நாம் பல நிலைகளில் இருந்து செயல்பாட்டை வடிவமைக்க வேண்டும் துல்லியமான உற்பத்தி செலவு கணிப்பு என்பது எளிதில் கிடைக்ககூடியது அல்ல முயற்சி மற்றும் மாற்று முயற்சி மற்றும் தொடர்ச்சியான முயற்சி மூலமாக துல்லியமான செயல்சார் இடுசெலவு கணக்கு முறை கொடுக்கிறது ஒரு சில சூழல்களில் செயல்சார் இடுசெலவு கணக்குகளை அறிமுகப்படுத்துவதற்கு ஆகின்ற செலவு அதிகமாக உள்ள காரணத்தினால் நாம் ஒரு சில மாற்று வழிகளை கையாளலாம் உதாரணமாக 50 செயல்பாடுகள் இருக்கிறது என்றால் அவை அனைத்தையும் எடுத்துக் கொள்ளாமல் சுமார் 30 செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு ஆரம்பித்து இந்த முறை சிறப்பாக செயல்படுகிறது என்று நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் மீதமுள்ள 20 செயல்பாடுகளையும் எடுத்து செயல்படுத்த முடியும் இலக்கை அடைவதற்கு பல படிநிலைகள் உள்ளன என்பதை முன்பே கூறியிருந்தேன் இவைகளை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக தான் முன்னேற முடியும் ஒவ்வொரு நிலையிலும் எடுத்துக் கொள்ளக்கூடிய செயல்பாடுகளின் எண்ணிக்கையை சிறியதாக வைத்துக்கொண்டு படிப்படியாக முன்னேறுவது இன்னொரு அமல்படுத்தக்கூடிய வழியாக கருதுகிறேன் செயல்சார் இடுசெலவு கணக்குகளை அமலாக்கும் போது அதிக மற்றும் குறைந்த விலை இல்லாமல் மாறுகின்ற மற்றும் மாறாத செலவினங்கள் எவ்வாறு அமைத்துக் கொடுக்கின்றன என்பதை கருத்தில் கொண்டு மொத்த உற்பத்தி செலவை கணக்கிட வேண்டிய கட்டாயம் உருவாகிறது இலக்கை அடைவதற்காக நாம் பல்வேறு சூழல்களில் ஒவ்வொரு நிலையாக முன்னேறி இறுதி சுழற்சியில் நாம் காளைக்கண்ணை அடைய முடியும் செயல்சார் இடுசெலவு கணக்குகளை அமுல்படுத்துவது என்பது இவ்வகையைச் சார்ந்ததாகும் செயல்சார் இடுசெலவு கணக்கு முறை சிக்கலானது என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் செயல்பாடுகள் செயல்பாடுகளை இயங்கக்கூடிய அசைவுகள் இந்த இசைமுன்ன்றிதல்வுகள் முதலில் எந்தெந்த செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற முன்ன்றிதல் என பல சிக்கலான விஷயங்களை உள்ளடக்கியது செலவினங்கள் உடைய உந்துசக்தியாக இருக்கக்கூடிய இயக்கிகளை ஏன் கண்டுபிடிக்க வேண்டும் வெவ்வேறு வகையான இயக்கிகள் இருக்கக்கூடும் அவற்றில் எது நிலையான இயக்கி என்று கண்டறிய வேண்டும் ஊனத்தின் உடைய பல்வேறு பொருள்கள் நடக்கும் இருக்கக்கூடிய இந்த செலவினங்களை கண்டுபிடித்து விலை நிர்ணயம் செய்வது என்பது மிகவும் சிக்கல் கொண்டதாக இருக்கும் மாறா மற்றும் மாறுகின்ற செலவுகளை இயங்கக்கூடிய இந்த இயக்கிகள் ஆட்களாக இருக்கலாம் அவர்கள் செய்யக்கூடிய பணி நேரங்களாக இருக்கலாம் உதாரணமாக நம்முடைய பொருள் வாங்கக்கூடிய துறையில் பணியாற்ற கூடிய ஆட்கள் வெவ்வேறு விதமான பணிகளை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருப்பார்கள் நீல நிற பேனாவிற்கான இடுபொருட்கள் வாங்குவதற்காக மற்றும் சிவப்பு நிற பேனாவிற்கான இடுபொருட்கள் வாங்குவதற்காக எவளவு நேரம் செலவிட்டு உள்ளார்கள் என்பதை கணக்கீடு செய்வது என்பது கடினமாகத்தான் இருக்கும் நம் நிறுவனத்தின் கொள்முதல் துறையில் பணியாற்ற கூடிய ஒரு ஐந்து பணியாளர்களை எடுத்துக் கொண்டு அவர்கள் நாம் தயாரிக்க கூடிய இந்த நான்கு வகை பேனாக்களுக்காக எவ்வளவு நேரத்தைச் செலவிடுகிறார்கள் என்பதை கணக்கிடல் செய்ய வேண்டும் எனவே நாம் பொருள் சார்ந்த செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகளை ஈர்க்கக்கூடிய இயக்கிகள் பின்பு நடைமுறைப்படுத்துவது எப்படி இந்த முறை எவ்வாறு வேலை செய்யும் இறுதியாக நிறுவனத்திற்கு எவ்வாறான தகவல்களை கொடுக்கும் என பல நிலைப்பாடுகளை கடந்து செல்லவேண்டும் செயல்சார் இடுசெலவு கணக்கு முறை பற்றிய ஒரு தெளிவான கருத்து மனதில் உருவாகி இருக்கும் என நம்புகிறேன் இந்த கருத்து தெளிவு வரக்கூடிய அடுத்த வகுப்புகளுக்கு அடிப்படையாக அமையும் இந்த தெளிவு எவ்வாறு ஒரு நிறுவனத்திற்கு இந்த கணக்கு முறையை செயல்படுத்த முடியும் என்கின்ற கேள்விக்கு விடை காண்பதற்கு நம்மை முற்பட வைக்கும் செயல்சார் இடுசெலவு கணக்கு முறையை உற்பத்தி அல்லது சேவை பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கோ அமல்படுத்த முடியும் இவைகள் பற்றி அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி